மின்னூட்டங்கள் பகிர்வு காரணமாக ஏற்படும் விசை முந்தைய வகுப்பில் பல மின்னூட்டங்களால் ஓர் மின்னூட்டத்தில் ஏற்படும் விசையை கணக்கிட்டோம் மேலும் மேற்பொருந்துதல் கொள்கையைப் பயன்படுத்தினோம் இந்த வகுப்பில் பகிரப்பட்ட மின்னூட்டங்கள் காரணமாக மின்னூட்டம் q இல் ஏற்படும் விசையைக் கணக்கிடுவோம் பகிர்வு மூலம் நான் குறிப்பது மின்னூட்டம் ஒரு கோடு வழியாக பகிரப் பட்டிருக்கலாம் மேலும் இது ஒரு அலகு நீளத்திற்கு மின்னூட்டம் எனலாம் இந்த பகிர்வானது மின்னூட்டம் நிலையைப் பொறுத்து சார்ந்து இருக்கக்கூடும் அல்லது அது சுதந்திரமானதாக இருக்கக்கூடும் என்பதை கொடுக்கிறது மின்னூட்டம் ஒரு வளையத்திலோ அல்லது வட்டிலோ இருக்கலாம் இங்கே மேலும் ஓர் அலகு நீளத்திற்கு மின்னூட்டம் λ நீளம் என்பேன் இது வழக்கமாக லாம்ப்டாவால் குறிக்கப்படுகிறது அல்லது ஒரு அலகு பரப்பின் மின்னூட்டம் மின்னூட்டம் பரப்பளவு σ அல்லது மின்னூட்டம் ஒரு கனஅளவுக்கு மின்னூட்டம் கனஅளவு ρ இது ஒரு அலகு கனஅளவுக்குக்கு மின்னூட்டத்தின் அடர்த்தி ஆகும் இது மின்னூட்ட அடர்த்தி என்று அழைக்கப்படுகிறது இது மேற்பரப்பு மின்னூட்ட அடர்த்தி என்று அழைக்கப்படுகிறது இது நேரியல் மின்னூட்ட அடர்த்தி எனவே இவற்றை நாம் கருத்தில் கொள்வோம் இதை தொடங்குவதற்கு மைனஸ் L2 முதல் L2 வரை நீட்டிக்கும் ஒரு நேர்கோட்டு மின்னூட்டத்தை எடுத்துக்கொள்வோம் அந்த ஆதி மையம் ஆதியில் உள்ளது இந்த திசை y ஆக இருக்கட்டும் மேலும் ஆதியிலிருந்து x தூரத்தில் இருக்கும் q இல் மின்னூட்டத்தின் விசையை கணக்கிட விரும்புகிறேன் நேர்கோட்டு மின்னூட்டத்தை நான் வேறு நிறத்தால் குறிப்பேன் எனவே இதை சிவப்பு நிறத்தில் குறிக்கிறேன் இது ஒரு நேர்கோட்டு மின்னூட்டம் மற்றும் இந்த அளவு ஒரு யூனிட் நீளத்திற்கு லாம்ப்டாவாக இருக்கட்டும் பின்னர் பல மின்னூட்டங்கள் நிகழ்வில் நாம் செய்ததைப் போல இந்த இடத்தில் நீளத்தின் சிறிய பகுதி dy யை ஆதியிலிருந்து y தொலைவில் எடுத்து விசைகளின் x மற்றும் y கூறுகளை மின்னூட்டம் q இல் உள்ள விசையைக் கணக்கிடுவோம் இந்த நிகழ்வில் இந்த பகுதி முதல் மின்னூட்டம் வரையிலான தூரம் x வர்க்கம் மற்றும் y வர்க்கம் ஆகியவற்றின் கூட்டுத்தொகையின் வர்க்க மூலமாக இருக்கும் எனவே கூலும்பின் விதியின் படி மின்னூட்டம் q வில் உள்ள விசையானது F வெக்டர் சமம் லாம்ப்டா dy என்பது இங்கே இந்த பகுதியில் உள்ள மின்னூட்டம் q ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 1 ன் கீழ் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் x திசையில் xx கழித்தல் yy ன் கீழ் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் அடுக்கு அரை நான் இங்கு எழுதிய இந்த வெக்டர் இந்த வெக்டர் அதன் அளவால் வகுக்கப்படும் போது எனக்கு அந்த திசையில் அலகு வெக்டர் கிடைக்கிறது என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் இது உண்மையில் விசையின் திசை Fqλdy4π01x2y2xx yyx2y212 எனவே Fx என்பது x கூறு மூலம் வழங்கப்படுகிறது இது q லாம்ப்டாவின் கீழ் 4 பை எப்சிலன் 0 x dy ன் கீழ் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் அடுக்கு 3 ன் கீழ் 2 3 ன் கீழ் 2 இந்த இரண்டையும் இணைப்பதன் மூலம் வருகிறது இது மைனஸ் L ன் கீழ் 2 லிருந்து L ன் கீழ் 2 வரை தொகையீடு செய்யப்படுகிறது இதிலிருந்து q லாம்ப்டாவின் கீழ் 4 பை எப்சிலன் 0 x அப்படியே இருக்கும் மீதி இருப்பது தொகையீடு dy ன் கீழ் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் அடுக்கு 3 ன் கீழ் 2 நீங்கள் Y ஐ x டேன்ஜென்ட் தீட்டாவாக பதிலீடு செய்தால் dy சமம் x சீக்கண்ட் தீட்டா வர்க்கம் d தீட்டா ஆகும் Fxqλ4π0 L2L2xdyx2y232qλx4π0 L2L2dyx2y232 yxtanθ dyxsec2θdθ இதை தொகையீட்டில் பதிலீடு செய்தால் Fx சமம் q லாம்ப்டாவின் கீழ் 4 பை எப்சிலன் 0 டேன் நேர்மாறு மைனஸ் L ன் கீழ் 2 x முதல் தீட்டா சமம் டேன் நேர்மாறு L ன் கீழ் 2 x வரை x சீக்கண்ட் தீட்டா வர்க்கம் d தீட்டா வகுத்தல் x கனம் சீக்கண்ட் தீட்டா கனம் நான் சிலவற்றை ரத்து செய்யப் போகிறேன் இந்த x மற்றும் இந்த x ரத்தாகி எனக்கு x ஐ மட்டுமே தருகிறது இந்த சீக்கண்ட் தீட்டா வர்க்கம் வகுத்தல் சீக்கண்ட் தீட்டா கனம் எனக்கு சீக்கண்ட் தீட்டாவை தருகிறது இது மேலே கொசைன் தீட்டாவாக மாறுகிறது ஆகையால் இந்த தொகையீடு என்பது q லாம்ப்டா x ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 டான் நேர்மாறு மைனஸ் அடையாளத்துடன் L ன் கீழ் 2x முதல் டான் நேர்மாறு L ன் கீழ் 2x காஸ் தீட்டா d தீட்டாவாக மாறுகிறது இது உடனடியாக விடையளிக்கிறது அது 2 q லாம்ப்டாவின் கீழ் 4 பை எப்சிலன் 0 அங்கே இந்த x உள்ளது இந்த x இங்கே சைன் டான் நேர்மாறு L ன் கீழ் 2x அது உண்மையில் நான் இந்த 2 ஐ இதனுடன் ரத்து செய்து 2 கிடைத்து உங்களுக்கு 2 q லாம்ப்டாவின் கீழ் 2 பை எப்சிலன் 0 1 ன் கீழ் x சைன் டான் நேர்மாறு L ன் கீழ் 2x கிடைக்கிறது இதிலிருந்து L ன் கீழ் L வர்க்கம் கூட்டல் 4 x வர்க்கத்தின் வர்க்கமூலம் இதுவே Fx ன் விடை Fxqλx4π0tan 1tan 1xsec2θdθx3sec3qλ4π0xtan 1tan 1cosθdθqλ2π0xLL24x2 Y கூறு என்னவாயிற்று Y கூறானது Fy சமம் q லாம்ப்டா நான் இதை முந்தைய பக்கத்திலிருந்து எழுதுகிறேன் என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் 4 பை எப்சிலன் 0 x க்கு பதிலாக y ஏனெனில் இப்போது நான் y திசையில் ஒரு கூறை எடுத்துக்கொள்வேன் எனவே எனக்கு மைனஸ் y dy ன் கீழ் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் அடுக்கு 3 ன் கீழ் 2 இது மைனஸ் L ன் கீழ் 2 முதல் L ன் கீழ் 2 வரை இது y இல் ஒற்றைப்படை தொகையீடு என்பதை காணலாம் எனவே இது மறைந்துவிடும் Fy qλ4π0 L2L2ydyx2y2320 எனவே நேர்கோட்டு மின்னூட்டத்தின் நடுவில் செல்லும் கோட்டில் x தூரத்தில் உள்ள மின்னூட்டம் q இல் உள்ள விசை x திசையில் மட்டுமே உள்ளது மற்றும் அதன் மதிப்பு Fx சமம் q லாம்ப்டாவின் கீழ் 2 பை எப்சிலன் 0 x பெருக்கல் L ன் கீழ் L வர்க்கம் கூட்டல் 4 x வர்க்கத்தின் வர்க்கமூலம் ஆகும் L முடிவிலிக்கு முனைகிறது அதாவது கோடு எல்லையற்ற நீளமாக மாறுகிறது இப்போது Fx ஆனது q லாம்ப்டாவின் கீழ் 2 பை எப்சிலன் 0 x ஆக மாறுகிறது இது நன்கு அறியப்பட்ட விளைவாகும் Fxqλ2π0x இரண்டாவது எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் இரண்டாவது எடுத்துக்காட்டுக்கு நான் எடுத்துக்காட்டு 2 ஐ எழுதுகிறேன் நான் ஒரு வளையம் வடிவிலான மின்னூட்டத்தை எடுக்கப் போகிறேன் மீண்டும் ஓர் அலகு நீளத்திற்கு லாம்ப்டா மின்னூட்டம் என கொண்டு வளையத்திலிருந்து h தொலைவில் வைக்கப்பட்ட மின்னூட்டம் q இல் உள்ள விசையை கணக்கிடலாம் இப்போது இந்த வரி மின்னோட்டத்தின் ஒவ்வொரு பகுதியும் இதன்மீது ஒரு விசையை செலுத்துவதை நீங்கள் காணலாம் எதிர் எதிர் பக்கங்களில் இரண்டு குறிப்பிட்ட பகுதிகளை எடுத்துக்கொள்வோம்நான் ஒரு நோக்கத்திற்காக இதைச் செய்கிறேன் இந்த பகுதியால் ஏற்படும் விசை அது இந்த வழியில் சுட்டிக்காட்டப் போகிறது இந்த பகுதி காரணமான விசையை எடுத்துக் கொண்டால் அது இந்த வழியை சுட்டிக் காட்டப் போகிறது எல்லா தூரங்களும் இந்த தூரம் இந்த ஆரம் R என்று வைத்துக் கொண்டால் இந்த தூரமானது h வர்க்கம் கூட்டல் R வர்க்கம் அதுபோன்று இந்த தூரமும் h வர்க்கம் கூட்டல் R வர்க்கம் எனவே இந்த விசைகளின் அளவுகள் சமம் மற்றும் சமச்சீர் மூலம் கிடைமட்ட கூறுகள் எதிர் திசைகளில் இருக்கும் அவை ரத்து செய்யப் போகின்றன செங்குத்து கூறு மட்டுமே இருக்கும் என்பதைக் காணலாம் எனவே நான் என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு உறுப்புக்கும் நான் செங்குத்து கூறுகளை எடுத்து அவற்றை கூட்ட முடியும் செங்குத்து கூறு என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம் எனவே நீளம் dl என்ற இந்த சிறிய பகுதி காரணமாக ஏற்படும் செங்குத்து கூறு விசையானது மின்னூட்டம் q இல் இருக்கப் போகிறது இந்த மின்னூட்டம் காரணமாக லாம்ப்டா dl சமம் 4 பை எப்சிலன் 0 பெருக்கல் 1 ன் கீழ் h வர்க்கம் கூட்டல் R வர்க்கம் இப்போது நான் அதை செங்குத்து கூறு என்று எடுத்துக்கொள்கிறேன் இது இப்போது இந்த உயரத்தை அழித்தால் இந்த கோணம் தீட்டாவாக இருந்தால் இந்த கோணமும் கூட தீட்டா என தெளிவாகத் தெரிகிறது எனவே செங்குத்து கூறு F கொசைன் தீட்டாவாக இருக்கப்போகிறது இந்த முக்கோணத்தின் மூலம் இது இந்த தூரத்தால் வகுக்கப்பட்டுள்ள h ஐ தவிர வேறொன்றுமில்லை என்பதை நீங்கள் காணலாம் எனவே இது q லாம்ப்டாவின் கீழ் 4 பை எப்சிலன் 0 h ன் கீழ் h வர்க்கம் கூட்டல் R வர்க்கம் இது எனக்கு h வர்க்கம் கூட்டல் R வர்க்கம் அடுக்கு 3 ன் கீழ் 2 என்று கொடுக்கும் மற்றும் ஒரு dl உள்ளது இந்த விசையை தொகையீடு செய்தால் எனக்கு மொத்த விசை கிடைக்கும் இந்தத் தொகையீட்டில் q லாம்ப்டா மற்றும் பிற அளவுகள் நிலையானவை எனவே தொகையீடு dl க்கு மட்டும் வரும் தொகையீடு dl என்பது வளையத்தின் நீளம் அதாவது 2 பை R Fqλdl4π01h2R2 Fcosθqλ4π0hh2R232dl dl2πR ஆகையால் நிகர விசையின் விடை செங்குத்து திசையில் இருந்து மட்டுமே கிடைக்கும் அது 2 பை q லாம்ப்டா h R ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 h வர்க்கம் கூட்டல் R வர்க்கம் அடுக்கு 3 ன் கீழ் 2 இதில் 2 பை R பெருக்கல் லாம்ப்டா என்பது வளையத்திலுள்ள நிகர மின்னூட்டம் ஆகும் எனவே இதை நான் வளையத்திலுள்ள நிகர மின்னூட்டம் Q பெருக்கல் q பெருக்கல் ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 h வர்க்கம் கூட்டல் R வர்க்கம் அடுக்கு 3 ன் கீழ் 2 என எழுதலாம் Fvertical2πqλhR4π0h2R232Qqh4π0h2R232 கவனிக்கவும் நான் அதை திரையின் இடதுபுறத்தில் எழுதுகிறேன் h 0க்கு முனைகிறது அல்லது அது 0 ஆகிறது என்றால் விசை 0 என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ஏனென்றால் மின்னூட்டம் இங்கேயே இருக்கிறது எல்லா இடங்களிலிருந்தும் அனைத்து சக்திகளும் சமமாக மின்னூட்டத்தை தள்ளுகிறது எனவே இதுதான் பதில் நான் இப்போது இந்த முடிவைப் பயன்படுத்தி ஒரு வட்டின் அச்சில் உள்ள மின்னூட்டத்தின் மீது இருக்கும் விசையை கணக்கிடலாம் அது எனது மூன்றாவது எடுத்துக்காட்டை கொடுக்கப் போகிறது எடுத்துக்காட்டு எண் 3 இல் நான் இந்த வட்டை எடுத்து அச்சிலிருந்து h உயரத்தில் ஒரு மின்னூட்டத்தை வைக்கப் போகிறேன் முந்தைய உதாரணத்தின் முடிவைப் பயன்படுத்தப் போகிறேன் முந்தைய எடுத்துக்காட்டில் நாம் பார்த்தது என்னவென்றால் மின்னூட்டத்தின் மீது உள்ள விசை செங்குத்து திசையில் உள்ளது இது Q q ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 h வர்க்கம் கூட்டல் R வர்க்கம் அடுக்கு 3 ன் கீழ் 2 நான் இப்போது செய்யப் போவது இந்த முழு வட்டையும் சிறிய வளையங்களாகப் பிரிக்கிறேன் எனவே ஆரம் R உடைய வளையத்தை எடுத்துக்கொள்வோம் நான் ஆரம் R அகலம் dr கொண்ட வளையத்தை எடுத்துக்கொள்கிறேன் இந்த வட்டில் ஓரலகு பரப்பிற்கான மின்னூட்டம் சிக்மா என்றால் இந்த வட்டில் Q ஆனது அல்லது சிறிய வகைக்கெழு மின்னூட்டம் dQ வானது சிக்மா பெருக்கல் 2 பை r dr இங்கு 2 பை r dr இந்த வளையத்தின் பரப்பளவு ஆகவே இந்த சிறிய வளையத்தினால் ஏற்படும் விசையானது அல்லது வகைக்கெழு விசை என்று எடுத்துக் கொண்டால் அதை dF சமம் சிக்மா பெருக்கல் 2 பை q ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 h ன் கீழ் h வர்க்கம் கூட்டல் r வர்க்கம் அடுக்கு 3 ன் கீழ் 2 என்று எழுதுகிறேன் அங்கு r dr உள்ளது தொகையீடு செய்வதற்கு வசதிக்காக நான் இங்கு எழுதுகிறேன் FQq4π0hh2R232 dFringσ2πqh rdr4π0h2R232 எனவே நிகர விசை மீண்டும் செங்குத்தாக இருக்கும் அதன் மதிப்பு 2 பை சிக்மா q ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 தொகையீடு r 0 முதல் R வரை மாறுபடும் r dr ன் கீழ் h வர்க்கம் கூட்டல் r வர்க்கம் அடுக்கு 3 ன் கீழ் 2 இப்போது நான் h வர்க்கம் கூட்டல் r வர்க்கம் சமம் y வர்க்கம் என பதிலீடு செய்தால் Fvertical2πσqh4π00Rrdrh2r232 h2r2y2 rdrydy எனவே அந்த rdr என்பது ydy நான் செங்குத்து விசையை 2 பை சிக்மா q ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 தொகையீடு இந்த தொகையீடானது இப்போது h முதல் h வர்க்கம் கூட்டல் R வர்க்கத்தின் வர்க்கமூலம் வரை y dy ன் கீழ் y கனம் என பெறுகிறேன் இது y வர்க்கம் என கிடைக்கும் எனவே 2 பை சிக்மா q ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 ஒரு மைனஸ் அடையாளத்துடன் 1 ன் கீழ் y h முதல் h வர்க்கம் கூட்டல் R வர்க்கத்தின் வர்க்கமூலம் என கிடைக்கும் அந்த விடை இங்கே வெளிவருகிறது நாம் இதையும் வெட்டுவோம் 2 சிக்மா q ன் கீழ் 2 பை எப்சிலன் 0 1 ன் கீழ் h கழித்தல் 1 ன் கீழ் h வர்க்கம் கூட்டல் R வர்க்கத்தின் வர்க்கமூலம் மற்றும் இது செங்குத்து திசையாக இருக்கும் Fvertical2πσqh4π0hh2R2ydyy3σqh201h 1h2R2 கவனியுங்கள் R முடிவிலிக்கு முனைந்தால் இந்த விசை சிக்மா q ன் கீழ் 2 பை எப்சிலன் 0 க்கு செல்கிறது நான் முந்தைய பக்கத்திற்குச் சென்றால் இந்த h ஐ நான் தவற விட்டு விட்டேன் எனவே இங்கே 1 h இருக்கப்போகிறது Fσq2π0 அடுத்த பக்கம் இங்கே ஒரு h இருக்கப் போகிறது நான் இங்கே வேறு வண்ணத்தில் காண்பிக்கிறேன் தவறு இந்த தவறு இங்கே h இங்கே h எனவே விசை சிக்மா q ன் கீழ் 2 பை எப்சிலன் 0 ஆக மாறுகிறது அதுதான் விடை எனவே மின்னூட்டம் பங்கீடு காரணமாக விசைகளை கணக்கிட நான் மூன்று எளிய எடுத்துக்காட்டுகளுக்கு விடை கண்டுள்ளேன்